கடத்திகளுக்கான பரிமாற்றதேற்றம் I மின்னழுத்தம் மற்றும் மின்புலம் மற்றும் மின்னூட்டங்கள் ஒரு கடத்தியின் அருகே எவ்வாறு நடந்து கொள்ளவேண்டும் என்பதை நாம் விவாதித்துள்ளோம் இந்த விரிவுரையில் நான் இப்போது ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன் விண்வெளியில் சில நிலையான கடத்திகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக வைத்துக்கொள்வோம் அவை எந்த வடிவத்திலும் அளவுகளிலும் இருக்கலாம் ஆனால் இவை நிலையாக வைக்கப்படுகின்றன நான் சில மின்னூட்டங்களைக் கொண்டு வருகிறேன் அவற்றை Q 1 Q 2 Q 3 அல்லது அதனுடன் ஒரு மின்னூட்ட விநியோகம் என நாம் கூறினால் சில ரோ r பிரைம் மற்றும் இந்த நிலைமை எனக்கு கிடைக்கும் ஏனென்றால் இந்த மின்னூட்டம் மின்சார புலத்தை உருவாக்கும் அவை சிக்மாவை உற்பத்தி செய்யும் மேற்பரப்பில் உள்ள மேற்பரப்பு மின்னூட்டங்கள் இவை அனைத்தின் மேற்பரப்பிலும் மற்றும் சில மின்னழுத்தம் V V 1 ஆக இங்கே இருக்கலாம் இங்கே V 2 இங்கே V 3 சிக்மா 1 சிக்மா 2 சிக்மா 3 இங்கே மற்றும் இந்த பதிலை நாம் அறிவோம் இதிலிருந்து நான் அதே நிலைமை சூழ்நிலை அதே நிலையான மின்னூட்டங்கள் நிலையான கடத்திகள் இப்போது அடர்த்தியை மாற்றி வேறு சில ரோ 2 r பிரைம் ஐ கொண்டு வந்தால் இந்த ரோ 1 மற்றும் வேறு சில மின்னூட்டங்களை அழைக்கலாம் எனவே இது இரண்டாவது நிலைமை எனவே இது முதல் சூழ்நிலை இது இரண்டாவது சூழ்நிலை மற்றும் இப்போது எனக்கு சிக்மா 2 கிடைக்கும் இங்கே பிரைமை கூறுவோம் சிக்மா 1 பிரைம் சிக்மா 2 பிரைம் V 1 பிரைம் V 2 பிரைம் V 3 பிரைம் சிக்மா 3 பிரைம் என்று சொல்லலாம் நான் இரண்டையும் தொடர்புபடுத்த முடியுமா ஏனென்றால் இது ஒரே சூழ்நிலைதான் கடத்திகளைப் பொறுத்தவரை நான் அதே நிலைமையை தொடர்புபடுத்த முடியுமா நான் இரண்டையும் தொடர்புபடுத்த முடியுமா மற்றும் இதை ஆற்றல் பரிசீலனைகள் மூலம் அழகாக செய்ய முடியும் என்பதை நாம் காண்பிப்போம் இதன் விளைவாக நாம் பெறுவது என்னவென்றால் பரஸ்பர பரிமாற்ற தேற்றம் என்று அழைக்கப்படுகிறது கிரீன்ஸ் தேற்றம் என்ற சில தேற்றத்தைப் பயன்படுத்தி கணிதரீதியாகவும் இதை நிரூபிக்க முடியும் என்றாலும் நாம் அதைச் செய்யப் போவதில்லை நாம் ஆற்றல் பரிசீலனைகள் மூலம் மிகவும் இயல்பாக அதை பார்க்க போகிறோம் மற்றும் இரண்டு சூழ்நிலைகளை எவ்வாறு தொடர்புபடுத்த முடியும் என்ன பார்க்க போகிறோம் அது ஒரு நல்ல அழகான பயிற்சி எனவே இப்போது நான் ஒரு குறியீட்டை சிறிதளவு மாற்றப் போகிறேன் சில கடத்தும் மேற்பரப்பு உள்ளது என்று மீண்டும் கூறுகிறேன் இன்னும் அதிகமாக இருந்தால் நான் எல்லாவற்றையும் ஒரே மாதிரியான கடத்தும் மேற்பரப்பு என்று அழைக்கிறேன் இது அதன்மேல் மின்னழுத்தம் V 1 r ஐ கொண்டுள்ளது அதன்மேல் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் V 1 r மின்னழுத்தம் உள்ளது சில மின்னூட்டப்பகிர்வு ரோ 1 காரணமாக மற்றும் சில மின்னூட்ட விநியோகங்கள் சிக்மா 1 r எடுத்துக்காட்டாக நான் ஒரு கோள மேற்பரப்பைக் கொண்டிருக்கலாம் மற்றும் அதன் முன் ஒரு மின்னூட்டத்தை வைக்க முடியும் உண்மையில் நான் அந்த எடுத்துக்காட்டை பின்னர் தீர்க்க போகிறேன் இது சில எதிர்மறை மின்னூட்டங்களையும் மற்றும் பின்புறத்தில் நேர்மறை மின்னூட்டத்தையும் மற்றும் எல்லா இடங்களிலும் சில மின் அழுத்தத்தையும் தூண்டும் எனவே இதுதான் நிலைமை 1 நான் அதே கடத்தியை எடுத்து மற்றும் என் மின்னூட்ட விநியோகத்தை ரோ 2 க்கு மாற்றுகிறேன் எனவே மேற்பரப்பில் உள்ள மின்னழுத்தம் மேற்பரப்பில் V 2 r ஆக மாறும் பொதுவாக V 2 r ஆக மாறுகிறது மற்றும் இதில் மின்னூட்ட விநியோகம் சிக்மா 2 r ஆகிறது எடுத்துக்காட்டாக இங்கே ஒப்புமையாக மீண்டும் இந்த கோளத்தை எடுத்துக் கொண்டால் இந்த Qவுக்குப் பதிலாக நான் இங்கே ஒரு வரி மின்னூட்டத்தை வைக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் இரண்டு சூழ்நிலைகளையும் நான் தொடர்புபடுத்த முடியுமா எனவே நிலைமை 1 முதல் நிலைமை 2 வரை இதில் எனக்கு ரோ 1 உள்ளது இது கடத்தியின் மேற்பரப்பில் மின்னழுத்தம் V 1 மற்றும் மேற்பரப்பு மின்னூட்டம் சிக்மா 1 ஐ வழங்குகிறது என்னிடம் இங்கே நிலைமை 2 உள்ளது இதில் மின்னூட்ட விநியோகம் ரோ 2 எனக்கு மின்னழுத்தம் V 2 மற்றும் கடத்தி மீது மேற்பரப்பு மின்னூட்டம் சிக்மா 2 வை கொடுக்கிறது பரஸ்பர தேற்றத்தைப் பெற நாம் கூர்ந்து கவனிக்க தொடங்குவோம் முந்தைய விரிவுரைகளில் அதைப் பற்றி பேசியுள்ளோம் இந்த கூர்மையான கவனிப்பு சூப்பர் போசிஷன் கொள்கையை அடிப்படையாகக் கொண்டது இது இரண்டு மின்னூட்டங்கள் இருந்தால் நிகர புலம் இரண்டு புலங்களையும் கூட்டு சேர்க்கிறது அடிப்படையில் இதன் பொருள் என்னவென்றால்மின்னழுத்தம் V r நேரியல் முறையில் ரோ r ஐச் சார்ந்துள்ளது அதனால்தான் நான் E சேர்க்க முடியும் இதன் பொருள் என்னவென்றால் ரோ r காரணமாக சில மின்னழுத்தம் இருந்தால் நான் அடர்த்தியை சில காரணி f ரோ r க்கு மாற்றினால் அதற்குத் தகுந்தவாறு மின்னழுத்தம் V r ஆக மாறும் அது ஒரு நேரியல் சார்பு 1 ஐ விட f அதிகமாகவோ சிறியதாகவோ அல்லது எதுவாகவோ இருக்கலாம் இப்போது இந்த 2 சூழ்நிலைகளை எடுத்துக் கொள்வோம் மற்றும் அடர்த்தி ரோ 1 r ஐ ரோ 2 r ஆக மாற்ற இதை ரோ 1 r பிளஸ் ஒரு காரணி f ரோ 2 மைனஸ் ரோ 1 f 0 முதல் 1 வரை வேறுபடுகிறது f 0 ஆக இருந்தால் மின்னூட்ட அடர்த்தி ரோ 1 f ஒன்று எனில் மின்னூட்ட அடர்த்தி ரோ 2 ஆக மாறுகிறது இதன் விளைவாக மின்னழுத்தம் V 1 r V 2 r க்கு செல்கிறது இது V 1 r பிளஸ் f ரோ 2 மைனஸ் ரோ 1 இந்த f வழியாக இது 0 முதல் 1 வரை உள்ளது எனவே இது சரியாக சமமாக இல்லை f ஐ மாற்றுவதன் மூலம் நாம் அதை இவ்வாறு செய்கிறோம்

எனவே ஆரம்ப விநியோகத்தின் ஆற்றல் W 1 என்பது 1 ஹாஃப் இண்டெகரேஷன் ரோ 1 r V 1 r d v பிளஸ் தவிர வேறொன்றுமில்லை ஏனெனில் அவை மேற்பரப்பு மின்னூட்டங்கள் என்பதால் r d s மேற்பரப்பில் இருக்கும் 1 ஹாஃப் இண்டெகரேஷன் சிக்மா 1 r V 1 ஆனது மேற்பரப்பு பங்களிப்பின் காரணமாக இருக்கக்கூடிய ஆற்றலாக இருக்கப் போகிறது நிச்சயமாக ஒரு காரணி 1 ஓவர் 4 பை எப்சிலோன் 0 உள்ளது நான் அதை வெளியே வைக்கிறேன் நான் நிறைய எழுத விரும்பவில்லை நான் பின்னர் அதை கொண்டு வருகிறேன் மின்னூட்ட விநியோகத்தை அடுத்த மின்னூட்ட விநியோகமான W 2 க்கு மாற்றும்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் அதே 1 ஓவர் 4 பை எப்சிலான் 0 இருக்கும்போது W 2 நிகழ்கிறது மேற்பரப்பு d s ல் 1 ஹாஃப் இண்டெகரேஷன் ரோ 2 r V 2 r d v பிளஸ் 1 ஹாஃப் சிக்மா 2 r V 2 எனவே நான் W 1 இலிருந்து W 2 க்கு ஆற்றலை மாற்றிவிட்டேன் ரோவை சற்று மாற்றுவதன் மூலம் அதை மாற்ற முடியும் எனவே நான் என்ன செய்வேன் என்றால் நான் சில இடைநிலை அடர்த்தி ரோ r ஐ எடுத்து இருந்தால் இது ரோ 1 பிளஸ் f ரோ 2 மைனஸ் ரோ 1 ஆகும் இடைநிலை மின்னழுத்தம் V 1 பிளஸ் f V 2 மைனஸ் V 1 க்கு சமமாக இருக்கும் பின்னர் f ஐ d f ஆக மாற்றுவதில் செய்யப்படும் வேலை மின்னழுத்தம் V r ஆக இருக்கும் நான் கொண்டு வரும் கூடுதல் அடர்த்தி இது மேற்பரப்பில் இருக்கும் f ரோ 2 மைனஸ் ரோ 1 இண்டெகிரேட்டட் d r பிளஸ் V r ஆகும் மேற்பரப்பில் எவ்வளவு கூடுதல் மின்னூட்டம் வருகிறது அது d f சிக்மா 2 மைனஸ் சிக்மா 1 ஆக வெளிவருகிறது நான் சில கூடுதல் சார்ஜ் d s ஐ வைத்திருக்கிறேன் இது ஒரு மாற்றம் இவற்றை நாம் வெளிப்படையாக எழுதுவோம் நான் அதைச் செய்யும்போது V r என்பது V 1 பிளஸ் f V 2 மைனஸ் V 1 ஐ தவிர வேறொன்றுமில்லை நான் இதை ரோ 2 மைனஸ் ரோ 1 மூலம் பெருக்குகிறேன் மற்றும் நான் d f மீது தொகையீடு செய்கிறேன் நிச்சயமாக அங்கே ஒரு வால்யூம் இண்டெக்கிரல் f ஆனது 0 முதல் 1 வரை வேறுபடுகிறது மற்றும் ஒரு வால்யூம் இண்டெக்கிரல் d r உள்ளது எனவே இங்கே ஒரு மேற்பரப்பு சொல்லை சேர்க்கிறேன் இதே போன்ற அமைப்புடைய மேற்பரப்பு சொல் ரோ 2 மற்றும் ரோ 1 ஐ தவிர சிக்மா 1 மற்றும் சிக்மா 2 ஆல் பதிலீடு செய்யப்படுகிறது மற்றும் மேற்பரப்பில் V ஆனது v ஆகவே உள்ளது இதை நாம் கணக்கிடுவோம் எனவே இது V 1 r ரோ 2 மைனஸ் ரோ 1 ஆக வெளிவருகிறது நான் இப்போது f d r மீது தொகையீடு செய்கிறேன் பிளஸ் இப்போது என்னிடம் f d r மீதான தொகையீடு உள்ளது எனவே நான் 1 ஹாஃப் இண்டெகரேஷன் V 2 மைனஸ் V 1 முறை ரோ 2 கழித்தல் ரோ 1 d r கிடைக்கப் பெறுவேன் f இன் தொகையீடு நிறைவு மற்றும் ஒரு மேற்பரப்பு சொல் மற்றும் இது நாம் ஏற்கனவே கணக்கிட்ட W 2 மைனஸ் W 1 க்கு சமமாக வேண்டும் நான் இப்போது உங்களுக்காக மீதமுள்ள படிகளை விட்டுவிடுகிறேன் இயற்கணிதத்தின் மீதமுள்ள படிகளை விட்டுவிட்டு இறுதி முடிவை எழுதுகிறேன் இறுதி முடிவு என்னவென்றால் என்னிடம் கடத்திகளின் மேற்பரப்பின் மீது உள்ள இண்டெகரேஷன் V 1 ரோ 2 d r பிளஸ் இண்டெகரேஷன் V 1 மேற்பரப்பு சிக்மா 2 d s ஆனது V 2 சிக்மா 1 d r பிளஸ் இண்டெகரேஷன் V 2 மேற்பரப்பு சிக்மா 1 d s ற்கு சமமாகும் எனவே நம்மிடம் ஒரு சூழ்நிலையில் இருந்து தொடர்புடைய மின்னழுத்தம் மற்றும் அடர்த்தி உள்ளது மற்ற சூழ்நிலையில் உள்ள மின்னழுத்தம் மற்றும் இதுதான் பரஸ்பர அல்லது பரிமாற்ற தேற்றத்தின் அறிக்கை ஆகும் மற்ற சூழ்நிலையில் பதிலை அறிய எனக்கு ஒரு சூழ்நிலையில் பதில் தெரிந்தால் ஒரு வடிவியல் கொடுக்கப்பட்டால் கொடுக்கப்பட்ட வடிவியலுக்கு இதை மிகவும் திறம்பட பயன்படுத்தலாம்

ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் முதல் உதாரணமாக இது ஒரு எளிய உதாரணம் d தொலைவிலுள்ள மின்னூட்டம் காரணமாக கடத்தும் கோளத்தின் மீது உள்ள மின்னழுத்தத்தை நான் கணக்கிட விரும்பினால் இந்த மின்னூட்டம் Q மற்றும் இது மின்னூட்டமற்ற கோளத்தில் உள்ளது நான் மின்னூட்டமற்ற கோளத்தின் மீதுள்ள மின்னழுத்தத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் முந்தைய விரிவுரையில் நாம் விவாதித்தபடி இந்த முழு கோளமும் அதே மின்னழுத்தத்தைக் கொண்டிருக்கும் இந்த கோளத்தின் ஆரம் R என்றும் கோள மையத்திலிருந்து மின்னூட்டத்திற்கு உள்ள தூரம் d என்றும் ஏற்கனவே இங்கே காட்டப்பட்டுள்ளது நாம் முதலில் பரிமாற்றத்தின் தேற்றத்தைப் பயன்படுத்துவதை விட வேறு தந்திரத்தைப் பயன்படுத்துவோம் பின்னர் இவையிரண்டும் ஒரே பதிலுக்கு தான் வழிவகுக்கின்றன என்பதைக் காட்டுவோம் இந்த மின்னூட்டம் கடத்தியின் மேற்பரப்பில் மின்னூட்டத்தை தூண்டுகிறது இப்போது இந்த பக்கத்தில் எதிர்மறை மின்னூட்டம் இருக்கும் இங்கே மிகவும் அடர்த்தியானது பின்பக்கத்திலும் பின்புறத்திலும் குறைவான அடர்த்தியானது நேர்மறை மின்னூட்டமாக இருக்கும் இதனால் நிகர மின்னூட்டம் 0 ஆகும் இப்போது முழு கோளமும் அதே மின்னழுத்தத்தில் இருப்பதால் மையத்தில் உள்ள மின்னழுத்தம் கணக்கிட எளிதானது மேலும் இது V க்கு சமமாகும் இப்போது ஒரு மையத்தில் உள்ள மின்னழுத்தம் கணக்கிட மிகவும் எளிதானது அது என்னவாக இருக்கும் அது 1 ஓவர் 4 பை எப்சிலோன் 0 Q ஓவர் d ஆக இருக்கும் இந்த பிளஸ் காரணமாக மின்னழுத்தம் உள்ளது இந்த சிறிய சிறிய மின்னூட்டங்கள் இங்கே சுருக்கமாக இருக்கும் அதை நாம் சிறியதாக பிரிப்போம் சிறிய மேற்பரப்பு உறுப்பு ஏனெனில் ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் மையத்திற்கான தொலைவு r போலவே இருப்பதால் ஒவ்வொரு மேற்பரப்பு உறுப்பிலும் உள்ள Q i வகுத்தல் 4 பை எப்சிலான் 0 r எனினும் இந்த சுருக்கம் Q i 0 என்பதை கவனிக்க வேண்டும் ஏனெனில் இந்த கோளம் மின்னூட்டமற்றது என்பதால் இந்த பதில் 1 ஓவர் 4 பை எப்சிலோன் 0 Q ஓவர் d மட்டுமே என்று வெளிவருகிறது இப்போது இந்த சிக்கலை பரிமாற்ற தேற்றத்தைப் பயன்படுத்தி செய்வோம் ஒரு பரிமாற்ற தேற்றத்தில் நான் இரண்டு சூழ்நிலைகளை எடுத்துக்கொள்கிறேன் ஒரு சூழ்நிலையில் இந்த மின்னூட்டம் இருக்கும் Q என்பது d தொலைவில் கொடுக்கப்படுகிறது மற்றும் இரண்டாவது சூழ்நிலையானது எப்போது இந்த மின்னூட்டம் எந்த மின்னூட்டமும் இல்லாத போது ஆனால் நான் மின்னூட்டத்தை கொடுக்கிறேன் Q வை கோளத்திற்கு என்று சொல்லலாம் இது என் நிலைமை அல்லது சூழ்நிலை 2 இது என் நிலைமை மற்றும் இரண்டு சூழ்நிலைகளிலும் நான் என்ன எழுத முடியும் என்று பார்ப்போம் இந்த வழக்கில் மின்னூட்ட அடர்த்தி ரோ 1 ற்கு சமமாக நாம் மையத்தை இந்த கோளத்தின் மையத்தை தோற்றமாக வைத்துக்கொள்வோம் எனவே மையம் தோற்றம் ஆகும் பின்னர் ரோ 1 ஐ இந்த எக்ஸ் திசையில் இருக்கட்டும் என எழுத முடியும் பின்னர் நான் Q டெல்டா of r மைனஸ் d x என ரோ 1 ஐ எழுத முடியும் மேற்பரப்பில் சில சிக்மா 1 உள்ளது எனினும் சிக்மா 1 d s 0 க்கு சமம் மற்றும் சில மின்னழுத்தம் V 1 உள்ளது இது மேற்பரப்பில் சில V 1 இருக்கும் என்று எனக்குத் தெரியாது மற்றும் எல்லா இடங்களிலும் V 1 இருக்கும் நிலைமை 2 ஐ எடுத்துக் கொள்வோம் நிலைமை 2 ல் ரோ 2 என்பது 0 ஆகும் வெளியே எங்கும் மின்னூட்டம் இல்லை இருப்பினும் சிக்மா 2 உள்ளது இது மேற்பரப்பில் Q ஓவர் 4 பை ஆர் ஸ்கொயர் என உள்ளது மேலும் நான் வெளியே V 2 ஐ அறிவேன் V 2 என்பது 1 ஓவர் 4 பை எப்சிலான் 0 இது மேற்பரப்பில் கோள மின்னூட்டம் காரணமாக உள்ளது எனவே இது q ஓவர் r ஆக இருக்கப் போகிறது எனவே V 2 சிக்மா 2 ரோ 2 அது அறியப்பட்ட நிலைமை என்று எனக்கு தெரியும் இந்த வழக்கில் பதில் என்னவாக இருக்கும் என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் பரிமாற்றதேற்றம் பயன்படுத்தவும் எனவே நான் இதை அழிக்கிறேன் நான் அதை இங்கே பயன்படுத்துகிறேன் அது என்ன சொல்கிறது இண்டெகரேஷன் V 1 ரோ 2 d V பிளஸ் இண்டெகரேஷன் V 1 மேற்பரப்பு சிக்மா 1 d s ஆனது இண்டெகரேஷன் V 2 ரோ 1 d v பிளஸ் இண்டெகரேஷன் V 2 மேற்பரப்பு சிக்மா 2 d s க்கு சமம் ரோ 2 0 ஆகும் எனவே இந்த சொல் 0 க்கு செல்கிறது இது இங்கே சிக்மா 2 ஆக இருக்க வேண்டும் V 1 மேற்பரப்பு என்ன நான் கணக்கிட விரும்புகிறேன் எனவே அது மேற்பரப்பு முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கிறது ஏனென்றால் இது ஒரு கடத்தும் மேற்பரப்பு மடங்கு சிக்மா 2 d s சிக்மா 2 ஆகும் எனவே V 1 ஐ நான் வெளியே எடுக்க முடியும் இது வெளியே வருகிறது அது மாறிலி ஆகும் சிக்மா 2 d s இந்த முழு மின்னூட்டம் மற்றும் இரண்டாவது நிலைமையை தவிர வேறொன்றுமில்லை எனவே V 1 Q எனக்கு V 2 ரோ 1 ஐ கொடுக்கிறது V 2 என்பது 1 ஓவர் 4 பை எப்சிலோன் Q ஓவர் r மற்றும் நான் இங்கே ரோ 1 மூலம் பெருக்கி மற்றும் தொகையீடு செய்யும் போது அது எனக்கு r க்கு சமமாக d ஐ கொடுக்கிறது எனவே எனக்கு மற்ற வழக்கில் கிடைப்பது எனக்கு 1 ஓவர் 4 பை எப்சிலோன் 0 Q ஓவர் d எனக் கிடைக்கும் அதாவது V 2 மற்றும் ரோ 1 எனக்கு ஒரு Qவை கொடுக்கிறது ஏனெனில் இந்த q பிளஸ் V 2ஆல் இது சிக்மா 1ஆக இருக்க வேண்டும் நான் தவறாக எழுதினேன் V 2 மீண்டும் ஒரு மாறிலி V 2 இதன் மீது ஒரு மாறிலியாக உள்ளது மற்றும் சிக்மா 1 integrated ஓவர் என்பது 0 ஆகும் மற்றும் எனவே இது எனக்கு 0 ஐ கொடுக்கிறது இப்போது நீங்கள் இந்த q ரத்து செய்யப்படுவதை பார்க்கலாம் மற்றும் நான் V 1 என்பது 1 ஓவர் 4 பை எப்சிலோன் 0 Q ஓவர் d க்கு சமம் மற்றும் அதுதான் பரிமாற்ற தேற்றம் அடுத்த விரிவுரையில் நான் பரிமாற்ற தேற்றத்தைப் பயன்படுத்தி மேலும் ஒரு உதாரணத்தை தீர்ப்பேன்